நான் இப்போது மற்றொரு கட்டமைப்பை விவாதிக்க இருக்கிறேன் dc dc கன்வேர்டர் மற்றும் விரிக்கும் அமைப்பு ஆகியவற்றை நீக்கி ஒரே ஒரு ஆற்றல்நிலை வைத்து அதை மாறுதிசையாக்கி என்று அழைக்கிறேன் இது ஒரு நேர் திசையிலிருந்து மாறுதிசை மாற்றி இப்பொழுது நாம் அந்தக் கட்டமைப்பை பார்ப்போம் DC DC மாற்றி மூலம் வழக்கம்போல் ஒளிமின்னழுத்த தொகுதி இணைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் DC DC மாற்றி வெளியீடு ஒரு மின்தேக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு செறிவு மாறா மின்தேக்கி இது ஒரு மாறுதிசையாக்கிற்கு உள்ளீடாக செயல்படுகிறது ஆதலால் மாறுதிசையாக்கி ஒரு DC உள்ளீட்டை எடுத்துக்கொள்கிறது இது ஒரு dc dc மாற்றியின் வெளியீடு மாறுதிசையாக்கி வெளியீடு தனிமைபடுத்தும் அமைப்பு உடன் இணைக்கப்படும் அது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மின்மாற்றி அதனைத்தொடர்ந்து ஒரு மின்தூண்டி ஒற்றை முனை மின் தொகுப்பின் பேஸ் மற்றும் நியூட்ரல் உடன் இணைந்துள்ளது ஆகவே நீங்கள் மாறு திசை மாற்றியின் வெளியீட்டை கவனித்தால அது ஒரு நிலை மாற்றம் உடைய மாறுதிசை மின்னோட்டம் அதற்கான அலைவடிவத்தை நேரத்தை பொறுத்து வரைந்தால் துடிப்பு அகல பண்பேற்றம் அடைந்த நிலை மாற்றம் உடைய அலைவடிவத்தை பார்க்கலாம் ஆகவே நீங்கள் துடிப்பு அகல பண்பேற்றம் அடைந்த அலை வடிவம் உயர் அதிர்வெண்ணில் மாறுவதை பார்க்கலாம் ஆனால் அடிப்படை அதிர்வெண் 50 Hertz இல் இருக்கும் ஆகவே மின் தூண்டியுடன் வடிகட்டப்பட்டு உங்களுக்கு வடிகட்டப்பட்ட மின்னோட்டத்தை அளிக்கிறது நீங்கள் மின்னோட்டத்தினை வரைந்தால் அதில் அடிப்படை அதிர்வெண் மற்றும் மாறும் அதிர்வெண்கள் ஆகியவை இருக்கும் இப்பொழுது நாம் மாறுதிசையாக்கியின் உள்ளே நடப்பவற்றை பார்க்கலாம் நான் ஒரு ஒற்றை கட்ட மாறுதிசையாக்கி மின்சுற்று ஒன்றை வரைகிறேன் இது ஒரு பிட்டின் முழு சுற்று நான் இப்பொழுது BJT ஐ உபயோகிக்கிறேன் ஆனால் நீங்கள் MOSFETs அல்லது IGBTs ஐ திறன் மாறும் அதிர்வெண் தேவைக்கு ஏற்ப உபயோகிக்கலாம் அதனை dc dc மாற்றியின் நெகட்டிவ் மற்றும் வளைச்சுற்றின் பாசிட்டிவ் உடன் இணைக்கிறேன் தொடர்ந்து dc dc மாற்றியின் பாசிட்டிவ் உடன் இணைக்கிறேன் இது Vdc பஸ் அல்லது Vdc இணைப்பு மின்னழுத்தத்தை இன்வெர்ட்டரின் உள்ளீட்டில் கொடுக்கிறது நிச்சயமாக நீங்கள் 4 டையோட்கள் உபயோகப்படுத்த வேண்டும் அவை பின்னோக்கு சார்பில் வேலை செய்யும் ஃப்ரீவீலிங் பாதைகளை வழங்க இங்கே தேவைப்படுகின்றன நான் அதை விளக்குகிறேன் இப்பொழுது மாறுதிசையாக்கி மின்மாற்றியின் முதன்மை பகுதிக்கும் மின்மாற்றியின் இரண்டாம் நிலை பகுதிக்கும் மின்தூண்டி உடன் மின் தொகுப்பு லைன் மற்றும் நியூட்ரல் உடன் இணைக்கப்படுகிறது இப்போது சுவிட்சுகளை Q1 Q2 Q3 Q4 என பெயரிடுகிறேன் Q1 Q2 Q3 Q4 க்கான டிரைவ் துடிப்புகளை நாம் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதைப் பார்ப்போம் இந்த முறையில் தனிமைப்படுத்தப்பட்ட மின்மாற்றியின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இடையே மின்னழுத்த அலைவடிவத்தையும் மற்றும் இந்த அலை வடிவ வரிசையில் உள்ள மின்னோட்டத்தையும் பெறுகிறோம் எனவே நான் சில நேர அச்சுகளை வரைய விரும்புகிறேன் எனவே நான் 3 நேர அச்சுகளை பின்வருமாறு எடுத்துக்கொள்கிறேன் முறையே Q1 மற்றும் Q3 கேட் பேஸ் டிரைவ் மற்றும் Q2 Q4 பேஸ் டிரைவ் மற்றும் இறுதியாக மின்மாற்றியின் முதன்மை பகுதியில் மின்னழுத்த அலை வடிவத்தை காண்பிப்பதற்காக எடுத்துக்கொள்கிறேன் எனவே வரைபடத்தை இரண்டு பகுதிகளாக பிரிகிறேன் அதில் ஒவ்வொரு பகுதியையும் பத்து மில்லி விநாடி என பிரிக்கிறேன் எனவே இது ஒரு அடிப்படை பகுதி 20 மில்லி விநாடி காலம் உடையது நான் இரண்டு அரை காலங்களாக பத்து மில்லி விநாடி பத்து மில்லி விநாடி எனப் பிரித்துள்ளேன் மேலும் மாறுகிற அலைவடிவங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எனவே Q1 மற்றும் Q3 க்கு இதை பயன்படுத்துகிறேன் எனவே நான் கர்சரைக் காண்பிக்கும் இந்த பகுதியில் Q3 க்கு மாற்றுகிறேன் இந்த அலைவடிவம் குறைவாக இருக்கும் இப்பொழுது நான் Q1 க்கு மாற்றுகிறேன் அடிப்படையில் இது எதிர்திசை ஆக்கி Q1 க்கு கொடுப்பதை குறிக்கிறது இந்த அலை வடிவம் இந்த அடிவாய் இயக்கி Q3 க்கு மற்றும் தலைகீழ் அடிவாய் இயக்கி Q1 க்கு செல்லும் எனவே Q3 மற்றும் Q1 ஒவ்வொரு 10 மில்லி விநாடிகளிலும் மாறுகின்றன அதாவது அவை 50 ஹெர்ட்ஸின் மாறுதல் காலத்தைக் கொண்டுள்ளன இப்போது கீழே உள்ள MOSFET க்காக இப்போது Q 2 ஐ எடுத்துக்கொள்வோம் இப்போது Q3 இயக்கத்தில் உள்ளது எனவே நான் குறுக்காக எதிர் MOSEFT Q2 ஐ இயக்குகிறேன் Q2 க்கு இது போன்ற ஒரு துடிப்பு வழங்கப்படும் போது Q2 இயங்கும் நேரத்தில் துடிப்பு நேரத்தில் இந்த புள்ளி DC DC மாற்றியின் நெகட்டிவ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே Q3 ஏற்கனவே இயக்கத்தில் உள்ளது அதாவது இந்த புள்ளி ஏற்கனவே DC DC மாற்றியின் பிளஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மின்மாற்றி முழுவதும் நீங்கள் முழு DC பஸ் மின்னழுத்தத்தைக் காண்பீர்கள் எனவே இது Vp என்றால் நீங்கள் முழு மின்னழுத்தம் உடைய VP ஐப் பார்க்கலாம் இப்போது ஒருவேளை Q2 அணைந்த்திருந்தால் Q3 இயக்கப்பட்டு Q2 அதிகமாகவும் குறைவாகவும் மாறும் அதைத்தொடர்ந்து Vp மின்னழுத்தம் என்னவாகும் Q3 மற்றும் Q2 இயக்கப்படும்போது அங்கே மின்னோட்டம் இருந்திருக்கும் மற்றும் Q2 சுவிட்ச் ஆப் ஆகும்போது தற்போதைய மின்னோட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஏனெனில் மின்தூண்டி எதிரொலித்த தூண்டல்கள் மற்றும் கசிவு தூண்டல்கள் நான் கர்சர் மூலம் காண்பிக்கும் இந்த பாதையில் பாயும் இங்கிருந்து Q 3 முதன்மை முறுக்கு வழியாக மற்ற முனைக்கு பாய்கிறது Q2 முடக்கப்படும் போது இது பாடி டையோடு வழியாக மேலே சென்று பின்னர் திரும்பி வரும் ஏனெனில் Q3 இயக்கத்தில் உள்ளது எனவே இந்த இரண்டு புள்ளிகளிலும் ஆற்றல் இப்போது ஒன்றே எனவே Vp பூஜ்ஜியமாகும் எனவே Q2 இயக்கத்தில் இருந்தாலும் Q2 முடக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் Vp 0 வாக இருக்கும் எனவே Q2 அலை வடிவத்தை கொடுக்கிறேன் எனவே இது Q2 க்கு நாம் கொடுக்கும் அடிவாய் இயக்கி எனவே Q2 குறைவாக இருக்கும்போதெல்லாம் Vp பூஜ்ஜியம் ஆவதை பார்க்கலாம் இது ஃப்ரீவீலிங் நடைபெறுவதாலும் இந்த இரண்டு மின்னழுத்தம் சமமாக உள்ளதாலும் ஏற்படுகிறது இப்பொழுது அதை நான் வரைகிறேன் அடுத்த 10 மில்லி வினாடிகளில் Q1 நம்முடைய கவனத்திற்கு வருகிறது Q3 அணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் Q4 ஐ மாற்ற வேண்டும் எனவே Q4 இந்த நிலையில் இயக்கப்படும் Q4 சுவிட்ச் துடிப்பு அகலம் பண்பேற்றப்பட்ட உயர் அதிர்வெண் ஆக மாறுவதால் இந்த புள்ளி முனை புள்ளி எதிர்மறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது புள்ளி அல்லாத முடிவு DC பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே Q4 இயக்கத்தில் இருக்கும்போது எதிர்மறை மின்னழுத்தத்தைக் காண்கிறோம் எனவே Q4 இயங்கும் நேரத்தில் எதிர்மறை மின்னழுத்தம் Vp குறுக்கே இருப்பதை காண்பீர்கள் ஏனெனில் புள்ளி முடிவு எதிர்மறையுடனும் மற்றும் புள்ளி முடிவு அல்லாதது நேர்மறையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது Q4 அணைக்கப்படும் போது இந்த முறையில் மீண்டும் ஃப்ரீவீல் ஆக ஒரு பாதை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இரண்டும் ஒரே சமமான நிலையில் V p பூஜ்ஜியமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது அதைப்போன்றே தொடர்ந்து துடிப்பு அகல பண்பேற்றம் அடைந்த அலையினை நாம் பார்க்கலாம் ஆகவே இந்த நேர்மறை மற்றும் எதிர்மறை துடிப்பு அகல பண்பேற்றப்பட்ட சுவிட்ச் அலைவடிவத்தை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் மின்னூட்டங்கள் இங்கே கிடைக்கிறது இந்த மின்னோட்டம் மற்றும் மின் தொகுப்பு உடைய மின்னோட்டம் இந்த மின் துண்டி வழியாக பாய்ந்தால் அது முழுமையாக பட்ட மற்றும் மென்மையான மாறும் அதிர்வெண்கள் கொண்ட அலையாக இருக்கும் எனவே இது DC DC மாற்றி மற்றும் விரிவடையும் கட்டத்தை அகற்றிய மற்றொரு கட்டமைப்பு இரண்டு ஆற்றல் நிலைகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே மாறுதிசையாக்கியின் மூலம் செயல்திறனை மேம்படுத்துகிறோம் இந்த அமைப்பை கவனியுங்கள் அங்கு நாம் ஒரு இன்வெர்ட்டர் மற்றும் தனிமைப்படுத்தும் மின்மாற்றி ஆகியவற்றைப் பயன்படுத்தினோம் இந்த மின்மாற்றி குறைந்த அதிர்வெண் மின்மாற்றி இது LF மின்மாற்றி ஏனெனில் இங்கு பாயும் மின்னூட்டங்கள் 50 ஹெர்ட்ஸ் மற்றும் மின்சுருளில் உள்ள ஃப்ளக்ஸ் 50 ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே 50 ஹெர்ட்ஸில் ஃப்ளக்ஸ்யை கையாள இந்த மின்மாற்றியை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் எனவே இது குறைந்த அதிர்வெண் மின்மாற்றியாக இருக்கும் இந்த மின்மாற்றி மிகவும் பெரியதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருப்பது ஒரு பாதகமாகிறது எனவே தொழில்நுட்ப அறிக்கைகளில் நிறைய கட்டமைப்புகள் இந்த மின்மாற்றியை விளக்குகிறது நான் இதை நகலெடுத்துள்ளேன் இந்த மின்மாற்றியை நீக்கி பின்னர் நான் ஒரு மின்தூண்டி வைத்து அதை ஒரு மின் தொகுப்பின் பேஸ் மற்றும் நியூட்ரல் உடன் இணைத்துள்ளேன் இப்போது இந்த கட்டமைப்பில் பி வி தொகுதி முதல் மின் தொகுப்பு வரை எந்த மின்மாற்றியும் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் இந்த முறை மின்சக்தியை செலுத்தும் மின்மாற்றி இல்லாத இடைமுகம் என்று அழைக்கப்படுகிறது அத்தகைய இடைமுகத்தின் ஒரு சிக்கல் என்னவென்றால் அது வேலை செய்யும் என்றாலும் ஒருவர் பாதுகாப்பைப் பொறுத்தவரை சற்று கவனமாக இருக்க வேண்டும் இப்போது நான் இங்கே கிரவுண்டை வைத்திருக்கிறேன் ஒரு நபர் பி வி தொகுதிகளை சுத்தம் செய்கிறார் அவர் பி வி தொகுதிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளார் பி வி தொகுதிகளின் விளிம்புகளில் அலுமினிய மணிகள் உள்ளன ஒரு நிலைமின்னியல் வெளியேற்றம் இருந்தால் அது அவர் மூலமாக பூஜ்ய நிலை மின்னழுத்தம் உடைய நிலத்துக்கு வெளியேற்றப்படும் நியூட்ரல் இருந்தபோதிலும் நிலமானது மாறுபட்ட மின் அழுத்தத்தில் இருப்பதால் பி வி தொகுதிகளை சுத்தம் செய்யும் நபருக்கு மின் அதிர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே ஒரு மின்மாற்றி இல்லாத இடைமுகத்தை அணுக வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் கரிம தனிமை காந்த தனிமை பாதையில் இருந்தால் அது குறைந்த அதிர்வெண் இல்லாவிட்டாலும் மற்றும் குறைந்த பட்சம் அதிக அதிர்வெண் மின்மாற்றியாக இருந்தால் பி வி தொகுதியை சுத்தம் செய்யும் நபர் பாதுகாக்கப் படுவார் எனவே சில கட்டமைப்புகளில் DC DC மாறுதிசையாக்கியில் மின்மாற்றி உயர் அதிர்வெண் பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதிக அதிர்வெண் கொண்ட தனிமைப்படுத்தப்பட்ட மின்மாற்றியைப் பயன்படுத்தலாம் இந்த வகையான மிகப் பெரிய மற்றும் விலை உயர்ந்தவற்றை LF மின்மாற்றியுடன் ஒப்பிடும்போது இவை மிகவும் சிறிய அளவிலானது தனிமைப்படுத்தப்பட்ட இந்த DC DC மாறுதிசையாக்கி எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இந்த கட்டமைப்பை கவனியுங்கள் இந்த DC DC மாற்றி பகுதியைப் பார்ப்போம் அங்கு நாம் இந்த உயர் அதிர்வெண் தனிமைப்படுத்தலை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் இப்போது நான் ஒரு ஃப்ளை பேக் கன்வெர்ட்டர் கட்டமைப்பை பயன்படுத்துகிறேன் இது பக் பூஸ்ட் டோபாலஜியின் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையாகும் தொகுதியின் முதல் கால் பகுதியில் மாற்றத்தை பக் பூஸ்ட் டோபாலஜி கையாள முடியும் இதேபோல் ஃப்ளை பேக் டோபாலஜியிலும் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் எந்த மாற்றி இங்கே பயன்படுத்த வேண்டும் என்ற விதி இல்லை நீங்கள் நிச்சயமாக ஒரு முன்னோக்கி மாற்றி அரை வலைச்சுற்று முழு வலைச்சுற்று மாற்றி புஷ் புல் மாற்றி போன்ற ஏதாவது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கட்டமைப்பை உபயோகிக்கலாம் இப்போது இந்த மின்தேக்கு திறன் இந்த மின்தேக்குதிறனை போன்றது இந்த புள்ளி இந்த புள்ளியைப் போன்றது என்றும் இந்த புள்ளி இந்த புள்ளியைப் போன்றது என்றும் குறிப்பிடுகிறேன் எனவே இது உண்மையில் ஒரு தடையற்ற மின்தூண்டி ஆகும் இது தனிமைப்படுத்த உதவுகிறது இந்த சுவிட்ச் அதிக அதிர்வெண்ணில் ON OFF ஆகும் காந்தமாகும் இந்த ஃப்ளை பேக் டிரான்ஸ்பார்மரின் இரண்டாம் நிலை ஒரு டையோடு வழியாக ஒரு மின்தேக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மின்தேக்கு திறன் ஒரு டிசி மின்னழுத்தத்தை தருகிறது இப்போது துருவப்பகுதியில் கவனமாக இருங்கள் ஒரு ஃப்ளை பேக் மின்தேக்கியில் இவை இரண்டும் எதிர் துருவங்கள் டிரான்சிஸ்டர் சுவிட்ச் இயங்கும் போது இது இந்த காந்தங்களை சார்ஜ் செய்யும் இந்த புள்ளி நேர்மறையானது இது ஒரு காந்தத்தை சார்ஜ் செய்யும் தூண்டல் ஆக செயல்படுகிறது இது அணைக்கப்படும் போது காந்தமாக சேமிக்கப்பட்ட மின்னூட்டம் எதுவாக இருந்தாலும் அது இந்த வழியில் வெளியேற்றப்படும் இது இயங்கும் போது இது நேர்மறையானது இந்த சுவிட்ச் முடக்கத்தில் இது எதிர்மறையாக மாறும் புள்ளி அல்லாத முடிவு நேர்மறையாகிறது எனவே புள்ளி அல்லாத முடிவு டையோடுவை இயக்கி இந்த மின்தேக்கியை சார்ஜ் செய்கிறது எனவே ஃப்ளை பேக் மாற்றி இவ்வாறு செயல்படுகிறது இப்போது இந்த இரண்டு புள்ளிகளையும் கவனிக்கவும் இந்த புள்ளி இந்த புள்ளியைப் போன்றது எனவே இந்த புள்ளியும் இந்த புள்ளியைப் போலவே உள்ளது மீதமுள்ள இன்வெர்ட்டர் மற்றும் மின்தூண்டி இங்கே இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த வழியில் நீங்கள் தனிமைப்படுத்தலை உயர் அதிர்வெண் நிலையாக மாற்றியுள்ளீர்கள் இதன் மூலம் முழு அமைப்பும் மேலும் குறைக்கப்படுகிறது ஏனெனில் அதிக அதிர்வெண் மின்மாற்றிகள் மிகவும் சிறியவை